இதுவரை கடத்தலில் உள்ள பெரும்பாலான நிகழ்வுகளில் கணினி ஒரு நிலையான நிலையில் பராமரிக்கப்படுகிறது என்று நாங்கள் கருதினோம் எனவே அமைப்பு அதன் நிலையான நிலையில் இல்லை என்றால் என்ன ஆகும் எனவே இது உண்மையில் கேள்வியாக மொழிபெயர்க்கிறது எப்படி இடைநிலைகளை கைப்பற்றுவது அதைத்தான் அது உண்மையில் மொழிபெயர்க்கிறது அமைப்பு நிலையான நிலையில் பராமரிக்கப்படாவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி அது பராமரிக்கப்படாமல் இருக்கலாம் மிக எளிதான உதாரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு கோப்பை காபி டீ அல்லது பால் அல்லது எதையாவது எடுத்துக் கொண்டு அதை டேபிளில் விட்டு விடுங்கள் எனவே சுற்றுப்புறத்தின் அதே வெப்பநிலையை அமைப்பு அடையும் வரை அல்லது அடையும் வரை உண்மையில் நிலையான நிலை இல்லை எனவே உண்மையில் ஒரு கோப்பை காபி அல்லது டீ யின் நிலையான நிலை அல்லது மேசையில் வைக்கப்படும் எதுவாக இருந்தாலும் அந்த கோப்பையில் உள்ள ஒவ்வொரு இடமும் அல்லது ஒவ்வொரு துகளும் உண்மையில் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை அடையும் நிலையாகும் அல்லது நிலையான நிலை என்பது உண்மையில் இங்கு பொருள் நிலையான நிலை என்பது சுற்றுப்புறத்துடன் சமநிலை எனவே நாம் பார்த்த அனைத்து நிகழ்வுகளும் இதுவரை நாம் எழுதிய அனைத்து மாதிரிகளும் நாங்கள் எழுதிய பொதுவான மாதிரியைத் தவிர அவை அனைத்தும் ஏற்கனவே சுற்றுச்சூழலுடன் ஒரு சமநிலையை எட்டிய அமைப்பிற்கானவை எனவே கேள்வி என்னவென்றால் எப்போதும் உண்மை இல்லை அவை சமநிலையின் கீழ் இல்லாத அமைப்புகள் எனவே நாம் அவற்றை எவ்வாறு வகைப்படுத்துவது அவற்றை நாம் எவ்வாறு கணக்கிடுவது மேலும் என்ன வகையான பகுப்பாய்வு மற்றும் புரிதலை நாம் பெற முடியும் இன்றைய விரிவுரையில் நாம் பார்க்கப் போவது அதைத்தான் எனவே நாம் ஒரு கொள்கலனை எடுத்துக்கொள்கிறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட திரவம் நிரப்பப்பட்டு அந்த திரவத்தின் வெப்பநிலை T ஒரு முடிவற்ற தன்மை என்று சொல்லலாம் அது சில வெப்பநிலையில் நிரப்பப்படுகிறது மேலும் சில திடப் பொருட்கள் இருப்பதாகச் சொல்லலாம் அதன் வெப்பநிலை Ti ஆகும் மேலும் t என்பது 0 க்கு சமம் என்று நான் கருதினால் அது 0 க்கு சமமான நேரம் ஆகும் நான் அதை உள்ளே விடுகிறேன் எனவே நான் திடமான உடலை திரவத்தில் விடுகிறேன் எனவே முடிவற்ற தன்மையை விட Ti அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை கைவிட்டவுடன் வெப்ப பரிமாற்றம் இருக்கும் எனவே திடமானது அதிக ஆற்றல் நிலையில் இருப்பதால் அது அதிக வெப்பநிலையில் இருப்பதால் சுற்றியுள்ள திரவத்திற்கு வெப்பத்தை இழக்க நேரிடும் பின்னர் அது தன்னைச் சுற்றியுள்ள சூழலுடன் சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் அதுதான் இயல்பான செயல் எனவே முதல் கவனிப்பு என்னவென்றால் வெப்பம் திடத்திலிருந்து திரவத்திற்கு மாற்றப்படுகிறது வெப்ப பரிமாற்ற முறை என்ன அது வெப்பச்சலனம் எனவே உண்மையில் நிகழ்வது திட திரவ எல்லையில் வெப்பச்சலனம் ஆகும் எனவே திட திரவ எல்லையில் வெப்பச்சலனம் என்ன நிகழ்கிறது திடத்திற்குள் என்ன நடக்கிறது எனவே கடத்தல் உள்ளது எனவே அதைப் பற்றி செல்ல இரண்டு வழிகள் உள்ளன எனவே உள்ளே கடத்தல் முக்கியம் என்று வைத்துக் கொண்டால் மாதிரியை எப்படி எழுதுவது என்பது நமக்குத் தெரியும் உள்ளீடு வெளியீடு ஜெனரேஷன் போன்றவற்றுக்கு சமமான குவிப்பு என்று நாங்கள் கூறியுள்ளோம் எனவே தலைமுறை qdot 0 என்று நான் கருதினால் அதை எப்படி எழுதுவது என்பது நமக்குத் தெரியும் இப்போது பொருளின் பரிமாணங்கள் மிகச் சிறியதாக இருந்தால் மூன்று பரிமாணங்களிலும் உள்ள பொருளின் பரிமாணங்கள் கணிசமாக சிறியதாக இருந்தால் லம்பிங் என்று அழைக்கப்படுவதைச் செய்யலாம் ஒரு மொத்த தோராயத்தை செய்யலாம் உண்மையில் இதன் பொருள் என்னவென்றால் நாம் முன்பு பார்த்தது போல் திடப்பொருளில் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருப்பதாக நாம் கருதுகிறோம் எனவே அதைத்தான் இங்கே லம்பிங் என்று சொல்கிறோம் இப்போது இதை எப்படி மாதிரியாகக் காட்டுவது நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா நாம் எப்படி அணுக வேண்டும் அதாவது இந்த செயல்முறையை நாம் அளவிட வேண்டும் என்பதே குறிக்கோள் நாம் எங்கு தொடங்குவது எனவே வெப்பநிலை சீரானது என்று நீங்கள் கருதினால் எந்த வெப்பத்தை இழக்கிறீர்களோ அந்த திரவத்திற்கு எந்த உள் ஆற்றல் இழக்கப்படுகிறதோ அது வெப்பநிலை மாறும் விகிதத்திற்கு சமம் சில விகிதாசார மாறிலி இருக்கும் எனவே அது எப்படியாவது திடப்பொருளின் உள்ளே வெப்பநிலை மாறும் விகிதத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் எனவே அதைப் பற்றி செல்ல இரண்டு வழிகள் உள்ளன மாதிரியை எழுத இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நிச்சயமாக நீங்கள் பொதுவான மாதிரியிலிருந்து தொடங்கி பின்னர் மொத்த தோராயத்தை விதிக்கலாம் அதைச் செய்வது மிகவும் கடினம் அல்ல உண்மையில் இதைச் செய்வது மிகவும் எளிதானது இதைச் செய்வதற்கான எளிய வழி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கான எல்லை நிலைமைகளை மாற்றுவதுதான் எனவே இது நிச்சயமாக சில கணிதத்தை உள்ளடக்கியது இதைச் செய்வதற்கான எளிய வழி ஒருவர் முதல் கொள்கைகளிலிருந்து மாதிரியை எழுதலாம் எனவே இவை அனைத்திற்கும் பொதுவான மந்திரம் என்பதை நாங்கள் அறிவோம் மைனஸ் வெளியீடு வருவதைச் சேர்த்து உருவாக்கப்படுவதற்கு சமமான வழியைச் சொன்னோம் உண்மையில் அசல் பொது மாதிரியும் மந்திரத்தைப் பயன்படுத்தி நாங்கள் பெறுகிறோம் ஆனால் நீங்கள் இந்த வழியைப் பயன்படுத்தினால் நீங்கள் உண்மையில் எதையாவது ஒருங்கிணைத்து தோராயமாகச் செய்வீர்கள் இது மாதிரியை எழுதுவதன் மூலம் ஏற்கனவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் முதல் கொள்கைகள் நீங்கள் எந்த வகையிலும் செய்யலாம் அது ஒரு பொருட்டல்ல உண்மையில் நீங்கள் அதே மாதிரியைப் பெற வேண்டும் எனவே இதை எழுதுவது மிகவும் எளிது உள்ளீடு என்ன உள்ளீடு என்ன எனவே நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று நான் விரும்பும் முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு பொதுவான மாதிரியைக் கண்டறிய இந்த முதல் கொள்கை வழியை நாங்கள் எழுதியபோது நாங்கள் வித்தியாசமான சமநிலையை எழுதினோம் இப்போது நாம் லம்ப்பிங் தோராயத்தை அறிமுகப்படுத்தியபோது இங்கு வேறுபட்ட உறுப்பு எதுவும் இல்லை எனவே நாம் என்ன செய்கிறோம் இதை நாம் பெருக்க வேண்டுமா அது சரியல்ல எனவே இங்கே முதல் சொல் திரட்சிக்கு ஒத்திருக்கிறது ρCp ஆனது திடப்பொருளின் உள்ளேயே அமைப்பில் சேமிக்கப்படும் வெப்பத்தின் அளவை பிரதிபலிக்கிறது அல்லது அளவிடுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு அளவீட்டு செயல்முறை அமைப்பின் திறன் அல்லது வெப்பத்தை சேமிப்பதற்கான திடப்பொருளின் அளவு உண்மையில் ஒரு அளவீட்டு செயல்முறையாகும் மற்றும் மேற்பரப்பு பகுதி செயல்முறை அல்ல எனவே இதை நீங்கள் பார்க்கும் அமைப்பின் அளவால் பெருக்க வேண்டும் நீங்கள் அதை முதல் கொள்கையில் இருந்து செய்தால் பொதுமைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டிலிருந்து செய்தால் நீங்கள் ஒருங்கிணைத்தால் தொகுதி அளவிடுதல் உண்மையில் ஒருங்கிணைப்பில் இருந்து வரும் உண்மையில் இதை முயற்சி செய்வது ஒரு நல்ல பயிற்சி முதல் கொள்கையில் இருந்து தொடங்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட மாதிரி முழு தொகுதியிலும் ஒருங்கிணைப்பை அறிமுகப்படுத்துவதன் மூலம் லம்பிங்கை அறிமுகப்படுத்தியது மேலும் தொகுதி காலம் ஆனது உண்மையில் திரட்சிக் காலத்தில் அளவிடும் காரணியாக வருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே திடப்பொருளில் என்ன வருகிறது ஒன்றுமில்லை ஏனென்றால் அது சூடாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னதால் திடீரென்று அதை உள்ளே இறக்கிவிட்டீர்கள் எனவே திடப்பொருளில் வெப்பம் வருவதில்லை எனவே உள்ளீடு 0 என்ன நடக்கிறது h As அது ஒரு வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறை உண்மையில் ஒரு மேற்பரப்பு செயல்முறை ஆகும் எனவே வெப்பப் பரிமாற்றத்திற்குக் கிடைக்கும் மொத்தப் பரப்பில் h என்பது வெப்பநிலை வேறுபாட்டால் பெருக்கப்படுகிறது எனவே அது வெளியேறும் வெப்பத்தின் அளவு மற்றும் தலைமுறை 0 என்று சொன்னோம் எனவே மாதிரி மிகவும் எளிமையானது எனவே இது V ρCpdTdt hAsT T∞ க்கு சமம் எனவே அது மாதிரி ஆரம்ப நிலை என்ன A என்பது Ti அதுதான் எனவே ஆரம்ப நிலை T இல் t என்பது 0 க்கு சமம் Ti க்கு சமம் இது மாதிரியின் ஆரம்ப நிலை இது அனைவருக்கும் தெளிவாகத் தெரியும் எனவே இதுவரை நாங்கள் இதில் வரவில்லை ஏனென்றால் நீங்கள் வித்தியாசமான இருப்புகளைப் பார்க்கிறீர்கள் என்பதால் இந்த சிக்கலைப் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனவே வெப்பத்தை சேமிப்பதற்கான ஒரு அமைப்பின் திறன் உண்மையில் ஒரு அளவீட்டு செயல்முறை மற்றும் வெப்பத்தை கடத்தும் திறன் உண்மையில் ஒரு மேற்பரப்பு செயல்முறை அல்லது குறுக்கு வெட்டு பகுதி செயல்முறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கடத்துதல் இருக்கும் போதெல்லாம் அது குறுக்குவெட்டு முழுவதும் பாயும் வெப்பம் ஆகும் மேலும் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பச்சலனம் ஏற்படும் போதெல்லாம் அதன் பரப்பளவு அல்லது மேற்பரப்புப் பரப்பைச் சுற்றியுள்ள பரப்பு செயல்முறை ஆகும் எனவே மாதிரியில் உள்ள இந்த விதிமுறைகள் ஒவ்வொன்றுடனும் தொடர்புடைய பரிமாணங்களின் சரியான தொகுப்பு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தீர்வு மிகவும் அற்பமானது எனவே நான் தீட்டாவை T Tமுடிவிலி என்று கருதினால் h A s ρVCp க்கு சமமாக dϴdt என்று மாடலை நான் தீட்டாவில் மாற்றி எழுத முடியும் மற்றும் தீர்வு என்பது தீட்டா தீட்டா i exp h A s ρVCpt அதுதான் தீர்வு நேரத்திற்கு முன்னால் உள்ள குணகம் பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் நேரத்திற்கு முன்னால் இந்த குணகத்தின் அலகுகள் என்னவாக இருக்க வேண்டும் exp உள்ளே இருக்கும் அளவு பரிமாணமற்றதாக இருக்க வேண்டும் என்பதால் அது வினாடிக்கு வினாடி சரியாக இருக்க வேண்டும் எனவே t நேரம் வினாடிகள் என்றால் குணகத்தின் அலகுகள் வினாடிக்கு ஒன்றாய் இருக்க வேண்டும் எனவே இது உண்மையில் நேரம் நிலையானதைக் குறிக்கிறது எனவே குணகத்தின் அடிப்படையில் ρVCp க்கு சமமான ԏ இல் இந்தச் செயல்பாட்டிற்கான நேர மாறிலியை ρVCp h As ஆக வரையறுக்கலாம் உண்மையில் நீங்கள் யூனிட்களின் செருகியை கீழே வைத்தால் இது வினாடிகளின் அலகுகள் நேரத்தின் பரிமாணங்களைக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் எனவே செயல்முறைக்கான நேர மாறிலியை ஒருவர் வரையறுக்கலாம் எனவே அது எதைக் குறிக்கிறது எடுக்கப்பட்ட நேரம் எது பரிமாணமற்றது என்ன திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பம் இழக்கப்படுவதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரம் என்ன போன்றவற்றை வரையறுக்கலாம் மேலும் நீங்கள் உண்மையில் இங்கே இரண்டு சொற்களைக் காணலாம் என்பதை நினைவில் கொள்க எனவே இங்கே மீண்டும் ஒரு போட்டி செயல்முறை உள்ளது ஒன்று வெப்பத்தை சேமிக்கும் திடப்பொருளின் திறன் மற்றொன்று அதன் சுற்றுப்புறத்திற்கு வெப்பத்தை இழக்கும் அமைப்பின் திறன் எனவே ஒருவர் உண்மையில் நேர மாறிலியை மீண்டும் எழுதலாம் இது போன்றது எனவே நீங்கள் ԏ1 hAs ρVCp என எழுதலாம் 1 h என்றால் என்ன இது வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறைக்கான எதிர்ப்பாகும் எனவே இதை வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பாக நீங்கள் வரையறுக்கலாம் மின் பொறியியல் விதிமுறைகளின் அடிப்படையில் ρVCp என்றால் என்ன மின்தடையங்கலா மின்தேக்கிகலா இது திடப்பொருளின் C ஆகும் எனவே இது வெப்பத்தை சேமிக்கும் திடப்பொருளின் கொள்ளளவு அல்லது திறன் ஆகும் எனவே ஒரு நேர மாறிலி என்பது வெறுமனே திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பச்சலனத்திற்கு அமைப்பால் வழங்கப்படும் வெப்பச்சலன எதிர்ப்பாகும் இது கொள்ளளவால் பெருக்கப்படுகிறது இது வெப்பத்தை அதில் சேமிக்கும் திடப்பொருளின் திறன் என்பது தெளிவானது எனவே நேர மாறிலிகளைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் உண்மையில் இந்த பாடத்திட்டத்தில் நேர மாறிலியின் வரையறையை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாகும் மிக விரைவில் நீங்கள் இன்னும் பலவற்றைக் காண்பீர்கள் பெரும்பாலும் இன்றைய விரிவுரையில் இன்னும் ஒன்றைக் காண்பீர்கள் மேலும் எதிர்கால விரிவுரைகளில் இன்னும் பலவற்றைக் காண்பீர்கள் நேர மாறிலிகள் ஏன் முக்கியம் அமைப்பின் பண்புகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட செயல்முறை நிகழும் நேரம் என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது எனவே இவை அனைத்தும் நீங்கள் கருத்தில் கொள்ளும் அமைப்பின் பண்புகள் என்பதை நினைவில் கொள்க எனவே பண்புகள் என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் மற்றவற்றைப் பொருட்படுத்தாமல் அடர்த்தி அதிகரித்து வருகிறதா என்பதை நான் அறிய வேண்டியதில்லை நேர மாறிலி என்னவென்று எனக்குத் தெரியும் வரை வெப்பநிலை மாற்றத்தை நேர மாறிலியுடன் தொடர்புபடுத்த முடிந்த வரை நான் முடித்துவிட்டேன் நான் விரும்பும் அதே அம்சத்தை அடைவதற்காக நான் உண்மையில் பல அளவுருக்களுடன் விளையாட முடியும் எடுத்துக்காட்டாக வேறு பொருளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நான் திடப்பொருளின் திறனை அதிகரிக்க முடியும் மேலும் வெப்பப் பரிமாற்றக் குணகத்தை எவ்வாறு மாற்றுவது என்று எனக்குத் தெரிந்தால் வெப்பச்சலனம் பற்றி விவாதிக்கும் போது நேரம் மாறிலி மாறாத வகையில் இவை இரண்டும் ஒரே நேரத்தில் மாற்றப்படுவதை நான் உறுதிசெய்ய முடியும் எனவே பல்வேறு பொருட்களின் வெப்பப் போக்குவரத்து செயல்முறைகளை ஒப்பிடுவதற்கு இது ஒரு நேர்த்தியான முறையை வழங்குகிறது எனவே இந்த பண்புகள் வெவ்வேறு பொருள் அடர்த்தி திறன் போன்றவற்றுக்கு வேறுபட்டவை என்பதை நினைவில் கொள்க அவை அனைத்தும் ஒரு திடப்பொருளின் உள்ளார்ந்த பண்புகள் எனவே அவை வெவ்வேறு பொருட்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் எனவே அத்தகைய நேர மாறிலியை வரையறுப்பது ஒரே அமைப்பில் வெவ்வேறு பொருட்களைப் பயன்படுத்தும் போது வெப்பப் போக்குவரத்து விகிதத்தை ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கான நேர்த்தியான முறையை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் மேலும் எதிர்கால விரிவுரைகளில் இதுபோன்ற பல மாறிலிகள் மற்றும் பரிமாணமற்ற அளவுகளை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் ஒரு சுயவிவரத்தை எளிய அதிவேக வடிவத்தை வரைய முடியும் எனவே இது நேரம் மற்றும் இது தீட்டாவின் தீட்டா i எனவே அது 0 தீட்டாவுக்குச் சமமானது தீட்டா i ஆகும் எனவே இது 1 இல் இருந்து தொடங்க வேண்டும் எனவே நான் நேர மாறிலியை அதிகரிக்கும் போது வெப்பம் எந்த அளவிற்கு மாற்றப்படும் என்பதைப் பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்குத் தருகிறது எனவே நீங்கள் நேர மாறிலியை அதிகரிக்கும்போது வெப்பப் போக்குவரத்து மெதுவாக இருக்கும் சமநிலையை அடைய அதிக நேரம் எடுக்கும் சமநிலை என்ன T T முடிவிலிக்கு சமம் எனவே சமநிலை என்பது தீட்டா தீட்டா i சமம் 0 அதுதான் சமநிலை எனவே கொடுக்கப்பட்ட அமைப்பிற்கு நேர மாறிலி பெரியதாக இருக்கும்போது அது சமநிலைப்படுத்த அதிக நேரம் எடுக்கும் எனவே கொடுக்கப்பட்ட அமைப்பிற்கு நீங்கள் எந்த வகையான பண்புகளை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து சரியான நேர மாறிலியைப் பெறும் வகையில் அது வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே அமைப்பு எப்போது ஒரு சமநிலையை அடையப் போகிறது என்பதை நீங்கள் கணிக்க முடியும் எனவே இது மிகவும் எளிமையான உதாரணம் இப்போது இது ஒரு முக்கியமான கேள்விக்கு வழிவகுக்கிறது நாங்கள் ஒரு லம்ப்பிங் அனுமானம் அல்லது லம்ப்ட் கொள்ளளவு செய்தோம் என்று கூறினோம் எனவே முக்கியமான கேள்வி அது எப்போது செல்லுபடியாகும் அதன் செல்லுபடியாகும் தன்மை என்ன அது எப்போது செல்லுபடியாகும் இந்த முறையின் செல்லுபடியை நாம் கணக்கிட முடியுமா பரிமாணங்கள் சிறியவை என்று சொல்வது போதாது எனவே நான் அதை ஒரே மாதிரியான வெப்பநிலை என்று தோராயமாக மதிப்பிட முடியும் திடப்பொருளின் கடத்துத்திறன் அதிகமாக இருந்தால் அவசியம் இல்லை எப்போதும் இல்லை இது கடத்துத்திறன் மட்டுமல்ல சரியான பரிமாணங்களையும் சார்ந்துள்ளது எனவே இது கடத்துதலின் பண்பு மற்றும் நீங்கள் பார்க்கும் அமைப்பின் பரிமாணங்கள் ஆகிய இரண்டும் ஆகும் எனவே நாம் இப்போது பார்க்கப் போவது என்னவென்றால் இந்த முறை செல்லுபடியாகும் போது நியாயப்படுத்தப் பயன்படும் அளவு அளவைக் கடத்தல் மற்றும் வெப்பச்சலன செயல்முறையுடன் தொடர்புடைய அனைத்து பண்புகளையும் இணைத்து கொண்டு வரலாம்